இப்போது ஒரு சர்க்யூட்டில் நான் லீனியர் இரண்டு போர்ட் எலிமெண்ட்கள் இருக்கும்போது எப்படி இன்க்ரிமெண்டல் அனாலிசிஸ் செய்வது என்று பார்ப்போம் இப்போது ஒரு போர்ட் எலிமெண்ட் உடன் நாம் சமன்பாட்டை எழுதலாம் பின்னர் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி டெய்லர் தொடரில் நான் லீனியாரிட்டியை விரிவுபடுத்தலாம் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை புறக்கணிக்கலாம் மற்றும் பலவற்றைப் பார்க்கலாம் ஆனால் இறுதியாக நாம் வழக்கமாகச் செய்வது அதுவல்ல ஒவ்வொரு நான் லீனியர் காம்போனென்ட்க்கும் நாம் செய்ததுதான் இன்க்ரிமெண்டல் படத்தில் செல்லுபடியாகும் சமமானதைக் கொண்டு வந்தோம் மற்றும் டூ டெர்மினல் நான் லீனியாரிட்டிக்கு அது ரெசிஸ்டர் ஆகும் ஒரு டையோடு போன்ற டூ டெர்மினல் நான் லீனியர் எலிமெண்ட் இது ரெசிஸ்டர் ஆகும் நாம் இப்போது செய்ய விரும்புவது இரண்டு போர்ட் நான் லீனியாரிட்டிக்கு சமமானதைக் கண்டுபிடிப்பதாகும் எனவே இன்க்ரிமெண்டல் சர்க்யூட்டில் இரண்டு போர்ட்டையும் இந்த சமமான சர்க்யூட் மூலம் மாற்றுவோம் இது நிச்சயமாக ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்ட்க்கு மட்டுமே செல்லுபடியாகும் மேலும் வரையறையின்படி நாம் கொண்டு வரும் சமமான அனைத்தும் லீனியர் சார்ந்ததாக இருக்கும் ஏனென்றால் எல்லா ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களையும் நாம் புறக்கணிப்போம் இது டூ போர்ட் நான் லீனியாரிட்டி மேலும் இவை வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்கள் இப்போது I1 மற்றும் I2 ஆகியவை V1 மற்றும் V2 இன் சில செயல்பாடுகள் என்பதை நாம் அறிவோம் இப்போது நாம் சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைத் தேர்வு செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நான் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை V10 V20 என்றும் கரண்ட்டை I10 மற்றும் I20 என்றும் வரையறுக்கிறேன் இதை நீங்கள் பல வழிகளில் சிந்திக்கலாம் நீங்கள் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆன V10 V20 ஐ இணைத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் மேலும் இவை I10 மற்றும் I20 கரண்ட்களை உங்களுக்கு வழங்குகின்றன ஆனால் அது அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை அடிப்படையில் உங்களிடம் இந்த நான் லீனியர் எலிமெண்ட் ஒரு சர்க்யூட்டில் உள்ளது மேலும் சில குறிப்பிட்ட புள்ளியில் நீங்கள் அனாலிசிஸ் செய்யத் தேர்வுசெய்தால் நான் லீனியர் சமன்பாடுகளைத் தீர்த்து அதற்கான தீர்வைக் கண்டுபிடிக்கவும் வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களின் கலவையானது V10 மற்றும் V20 மற்றும் I10 மற்றும் I20 ஆகும் அடிப்படையில் நீங்கள் அனாலிசிஸ் செய்யும் முதல் புள்ளி இதுவாகும் ஆனால் அது உங்களுக்கு உதவி செய்தால் இதைப் போன்ற ஒன்றை நீங்கள் நினைக்கலாம் பின்னர் நீங்கள் இந்த வோல்ட்டேஜ்களுக்கு இன்க்ரிமெண்ட்களைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த நான் லீனியாரிட்டி வரையறையின்படி I10 ஆனது f1V10V20 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இவை எந்த வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களுக்கும் செல்லுபடியாகும் எனவே இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் தெளிவாக உண்மையாக இருக்க வேண்டும் மேலும் I20 ஆனது f2V10 V20 ஆக இருக்கும் இப்போது நான் சொன்னது போல் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி சில இன்க்ரிமெண்ட்கள் உள்ளன என்று கற்பனை செய்து கொள்வோம் V10 ஆனது V10 ΔV1 ஆக மாற்றப்படுவதை நீங்கள் நினைத்தால் அது எளிதாக இருக்கும் V20 ஆனது V20 ΔV2 மற்றும் பலவாக மாறுகிறது நீங்கள் அதை அப்படி நினைக்கலாம் ஆனால் அது அப்படி இருக்க வேண்டியதில்லை இது இங்கே பயன்படுத்தப்படும் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக இருக்க வேண்டியதில்லை எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் V10 Δ V1 அல்லது சில சமயங்களில் சிறிய எழுத்து v1 ஐப் பயன்படுத்தும் புதிய வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களின் தொகுப்பைப் பெறுவீர்கள் மற்றும் V20 ΔV2 மற்றும் கரண்ட்கள் I10 Δ I1 ஆக இருக்கும் மேலும் சில சமயங்களில் சிறிய எழுத்து i1 பயன்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் மற்றும் I20 Δ I2 எனவே அது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இருந்து மாற்றப்படலாம் என்று கூறுகிறது நிச்சயமாக மீண்டும் இந்த வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்கள் இந்த உறவுகளை திருப்திப்படுத்த வேண்டும் இது நான் லீனியர் தன்மையை வரையறுக்கிறது எனவே நம்மிடம் ஆப்பரேட்டிங் பாயின்ட் நிபந்தனைகள் உள்ளன மேலும் இன்க்ரிமெண்ட்களுடன் கூடிய நிபந்தனைகளும் நம்மிடம் இருக்கும் இப்போது மிதமான இயக்கமானது மிகவும் எளிமையானது இதுவரை நாம் புதிதாக எதையும் செருகவில்லை நாம் செய்ததெல்லாம் புதிய வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களை அசல் ஆபரேட்டிங் பாய்ண்ட் வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்கள் மற்றும் சில இன்க்ரிமெண்ட் அளவுகளாக வெளிப்படுத்துவது மட்டுமே இப்போது இந்த உறவுகளை டெய்லர் தொடரில் விரிவுபடுத்துவோம் இது நிச்சயமாக இரண்டு வேறியபிள்களின் டெய்லர் தொடராக இருக்கும் மேலும் அவை அவற்றின் சொந்த எழுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நம்மைப் பொறுத்தவரை நாம் பல விவரங்களுக்குச் செல்லத் தேவையில்லை எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் டெய்லர் தொடரில் அல்லது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பற்றி நாம் விரிவாக்குவோம் உதாரணமாக ஒரு டெய்லர் தொடரில் f2 க்கு அதே ஹோல்டாக f1 ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் எதைப் பெறுவோம் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் ஆக மாறும் அதனால் அப்படியே எழுதுகிறேன் டெய்லர் தொடர் ஒன்றும் இல்லை நம்மிடம் கான்ஸ்டன்ட் டெர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு பர்ஸ்ட் ஆர்டர் டிபெண்டண்ட் வேறியபிள்கள் இருக்கும் மற்றும் செகண்ட் ஆர்டர் டிபெண்டண்ட் வேறியபிள்கள் இருக்கும் இப்போது நம்மிடம் இரண்டு வேறியபிள்கள் உள்ளன எனவே பர்ஸ்ட் ஆர்டர் டெர்ம்ஸ் ஆனது ஒவ்வொரு வேறியபிள்க்கும் பார்சியல் டெரிவேட்டிவ்களாக இருக்கும் இது V1 டைம்ஸ் Δ V1 ஐப் பொறுத்து இந்த செயல்பாட்டின் பார்சியல் டெரிவேட்டிவ்களாக இருக்கும் மேலும் இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் மதிப்பிடப்பட வேண்டும் ஏனெனில் வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களைப் பொறுத்து டெரிவேட்டிவ் மாறுகிறது மேலும் V2 ஐப் பொறுத்தமட்டில் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆபரேட்டிங் பாய்ண்ட் டைம்ஸ் ΔV2 ஆக மதிப்பிடப்படும் மேலும் இவை லீனியர் அல்லது பர்ஸ்ட் ஆர்டர் டெர்ம்ஸ் இவை வேறியபிலின் அடிப்படையில் லீனியர் ஆகும் இது இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் ΔV1 அல்லது இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் Δ V2 ஆகும் பின்னர் நீங்கள் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களைப் பெறுவீர்கள் நாம் அவற்றைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் ΔV12 மற்றும் Δ V22 மற்றும் ΔV1 ΔV2 மற்றும் பலவற்றிற்கு விகிதாசாரமாக இருக்கும் டெர்ம்ஸ்களைப் பெறுவீர்கள் எனவே இவை அனைத்தும் அடிப்படையில் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்கள் நிச்சயமாக நாம் அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் இதை நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் அவைகளை புறக்கணிக்கிறோம் ΔV1 இன் சிறிய மதிப்பை நீங்கள் எப்பொழுதும் கண்டுபிடிக்கலாம் என்று கருதுகிறோம் ஏனெனில் இவை இன்னும் சிறியதாக இருக்கும் ஏனெனில் யோசனை பின்வருமாறு ΔV1 மிகவும் சிறியதாக இருந்தால் எதையாவது ஒப்பிடும்போது ΔV12 இன்னும் சிறியது இப்போது பரிமாண வேறியபிலைப் பார்க்கத் தொடங்கிவிட்டது ஆனால் நீங்கள் பரிமாணமற்ற அளவைப் பற்றி சிந்திக்கலாம் நான் ஒரு அளவு x ஆனது 1 முதல் 0 வரை செல்லலாம் x2 ஆனது 1 முதல் 0 வரை செல்லலாம் ஆனால் மிக வேகமாக ஏனெனில் x ஆனது 12 ஆக இருக்கும்போது x2 என்பது 0 25 மட்டுமே மற்றும் x என்பது பத்தில் ஒரு பங்கு x2 ஏற்கனவே நூறில் ஒன்று மற்றும் பல மேலும் x3 இன்னும் வேகமாக குறையும் அவ்வளவுதான் எனவே நீங்கள் எப்போதும் ΔV1 மற்றும் ΔV2 அளவுகளில் சில வரம்புகளை வைக்கலாம் இதனால் இந்த ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்கள் மிகக் குறைவாக இருக்கும் இந்த இன்க்ரிமெண்டல் சிறிய சிக்னல் அனாலிசிஸ்ற்கான வரம்புகளை வரையறுப்பதற்கான ஒரே வழி இதுவாகும் இது நான் லீனியாரிட்டி மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மற்றும் பலவற்றைப் பொறுத்தது புறக்கணிக்கப்பட்டது என்று நான் கூறும்போது உண்மையில் ΔV1 மற்றும் ΔV2 ஆகியவை சிறியதாக இருப்பதால் இவை புறக்கணிக்கப்படும் இப்போது அவற்றைப் புறக்கணித்த பிறகு நான் என்ன செய்வது என்றால் இந்த I10 ஒன்றும் இல்லை ஆனால் f1V10 V20 என்பது இங்கிருந்து வருகிறது என்பதை நான் அறிவேன் எனவே அந்த பகுதி இரண்டு பக்கங்களிலிருந்தும் ரத்து செய்யப்படுகிறது மேலும் முன்பு போலவே ஒரு போர்ட் எலிமெண்ட் உடன் நான் ΔI1 ΔV1 மற்றும் ΔV2 ஆகியவற்றின் இன்க்ரிமெண்ட் அளவுகளுக்கு இடையே தொடர்பு கொண்டுள்ளேன் மேலும் எனக்கு என்ன வகையான உறவு உள்ளது என்றால் அதாவது ΔI1 மற்றும் ΔV1 மற்றும் ΔV2 க்கு இடையில் இது லீனியர் கலவையாகும் ΔI1 என்பது ஒன்றுமில்லை ஆனால் ΔV1 மற்றும் ΔV2 ஆகியவற்றின் இடையில் லீனியர் கலவையாகும் ΔI2 க்கும் அதே விஷயங்கள் நடக்கும் நான் அதை மீண்டும் செய்ய வேண்டியதில்லை இங்கே f1 க்கு பதிலாக உங்களிடம் f2 இருக்கும் என்பதைத் தவிர அதே வெளிப்பாடுதான் நீங்கள் V1 மற்றும் V2 ஐப் பொறுத்து f2 ஐ பார்சியல் டிஃபரென்ஷியேட் செய்து ஆபரேட்டிங் பாய்ண்ட்களில் பார்சியல் டெரிவேட்டிவ்களின் மதிப்புகளைக் கண்டறிய வேண்டும் எனவே நான் லீனியர் டூ போர்ட்டின் இன்க்ரிமெண்டல் வேறியபிள்களுக்கு இடையே உள்ள உறவு பின்வருமாறு எனவே ΔI1 என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட் டைம்ஸ் ΔI1 இல் V1 ஐப் பொறுத்து f1 இன் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும் இதேபோல் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் டைம்ஸ் ΔV2 இல் V2 ஐப் பொறுத்து f1 இன் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும் இதேபோல் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் இல் V1 ஐப் பொறுத்து f2 இன் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும் எனவே ΔI1 என்பது ΔV1 மற்றும் ΔV2 ஆகியவற்றின் லீனியர் கலவையாகும் ΔI2 என்பது ΔV1 மற்றும் ΔV2 ஆகியவற்றின் லீனியர் கலவையாகும் இப்போது நான் லீனியாரிட்டியை எக்ஸ்பிரஸ் செய்யும்போது நாம் இண்டிபெண்டண்ட் வேறியபிள்களாக V1 மற்றும் V2 ஐத் தேர்ந்தெடுக்கிறோம் அது அப்படி இருக்க வேண்டியதில்லை I1 மற்றும் I2 ஆகியவை இண்டிபெண்டண்ட் வேறியபிள்களாக இருக்கலாம் அல்லது I1 மற்றும் V2 அல்லது V1 மற்றும் I2 போன்று கலவையாக இருக்கலாம் இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் ஆனது வெவ்வேறு பரிமாணங்களைக் கொண்டிருக்கும் அதுவே உள்ளது ஆனால் நமது நோக்கங்களுக்காக இந்த வடிவத்தில் வைத்திருப்போம் நான் லீனியாரிட்டிக்கு வெவ்வேறு ரெப்ரசெண்டேஷன் இருந்தாலும் ஸ்மால் சிக்னல் ரெப்ரசெண்டேஷனை நீங்கள் எளிதாகக் கணக்கிட முடியும் இப்போது நிச்சயமாக இந்த சமன்பாடுகளின் தொகுப்பை நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த முழு விஷயத்திற்குப் பிறகும் இது என்னவென்றால் வோல்ட்டேஜ் ΔV1 மற்றும் ΔV2 மற்றும் போர்ட் கரண்ட் ΔI1 மற்றும் ΔI2 ஆகியவற்றைக் கொண்ட ஒரு லீனியர் டூ போர்ட் ஆகும் நீங்கள் லீனியர் டூ போர்ட்களைப் பற்றி பேசும்போது இவை y11Δ V1 y12 ΔV2 என வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் மற்றும் ΔI2 என்பது y21ΔV1 y22 ΔV2 ஆகும் எனவே உங்களிடம் வோல்ட்டேஜ் ஆனது இண்டிபெண்டண்ட் வேறியபிள்களாகவும் கரண்ட் ஆனது டிபெண்டண்ட் வேறியபிள்களாகவும் இருக்கும்போது அவற்றைத் தொடர்புபடுத்தும் அளவுருக்களின் தொகுப்பு அது y அளவுருக்கள் என அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் நீங்கள் அவற்றை மேட்ரிக்ஸ் வடிவத்திலும் வெளிப்படுத்தலாம் மற்றும் குறியீடு y11 y12 y21 மற்றும் y22 ஆகும் இதில் முதல் எண் ஆனது எபெக்ட் ΔI1 ஐக் குறிக்கிறது மற்றும் இரண்டாவது எண் ஆனது காரணத்தைக் குறிக்கிறது எனவே ΔI1 இல் ΔV2 இன் எபெக்ட்டை y12 தொடர்புபடுத்துகிறது மேலும் தெளிவாக இந்த y அளவுருக்கள் மற்றும் இந்த பார்சியல் டெரிவேட்டிவ்களுக்கு இடையிலான பரிமாற்றத்தை நீங்கள் காணலாம் எனவே y11 என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் V1 ஐப் பொறுத்தவரையில் f1 இன் ஒரு பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகும் மேலும் y12 என்பது V2 ஐப் பொறுத்தமட்டில் f1 இன் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகும் மற்றும் இதேபோல் இந்த இரண்டிற்கும் எனவே இறுதியாக நாம் பெறுவது என்னவென்றால் லீனியர் டூ போர்ட் நெட்வொர்க் ஆகும் இரண்டு டெர்மினல் எலிமெண்ட் அல்லது ஒரு போர்ட் எலிமெண்ட் என்றால் நமக்கு ஒரு ரெசிஸ்டர் கிடைத்தது இப்போது நம்மிடம் ஒரு லீனியர் டூ போர்ட் நெட்வொர்க் உள்ளது மற்றும் லீனியர் டூ போர்ட் நெட்வொர்க்கிற்கு நாம் பயன்படுத்தியதைப் போலவே சர்க்யூட் ஈகுவலன்ட் ஆகவும் இருக்கிறது இப்போது இந்த அளவுருக்கள் ஸ்மால் சிக்னல் y அளவுருக்கள் என அறியப்படுகின்றன வெளிப்படையான காரணத்திற்காக இவை ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்ட்களுக்கு இடையிலான லீனியர் உறவை உங்களுக்குக் கூறுவதால் லீனியர் உறவு வைத்திருப்பது போதுமான அளவு சிறியதாக இருக்கும் இன்க்ரிமெண்ட்களுக்கு மட்டுமே எனவே நாம் செய்வது பின்வருவனவாகும் என்னவென்றால் ஒரு சர்க்யூட்டில் நான் லீனியர் இரண்டு போர்ட்டை எதிர்கொள்ளும்போது முதலில் நான் லீனியர் சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கான வழக்கமான வலிமிகுந்த வழியின் மூலம் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பெறுகிறோம் நாம் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை பெற்றவுடன் விஷயங்கள் எளிதாக இருக்கும் நாம் செய்வது எல்லாம் நான் லீனியர் இரண்டு போர்ட்டை ஒரு லீனியர் டூ போர்ட்டுடன் மாற்றுவது மற்றும் இரண்டு போர்ட்டின் அளவுருக்கள் என்ன என்றால் அவை வேறு ஒன்றும் இல்லை ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் உள்ள பெரிய சிக்னல் கேரக்டரிஸ்டிக்களின் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகும்